கூட்டு வரைபடம் வரைதல் தொடர்சி அனைவருக்கும் வணக்கம் கடந்த சொற்பொழிவில் சாலிட்வொர்க்ஸில் கிடைக்கும் இணைகளின் அடிப்படை முறைகளை நாம் கற்றுக்கொண்டோம் அவை பொதுவாக தயாரிப்பு வடிவமைப்பில் பகுதிகளை இணைப்பதில் பயன்படுத்தப்படுகின்றன அடிப்படை முறைகளைக் கற்றுக்கொண்டோம் இப்போது ஒற்றை சிலிண்டர் எஞ்சின் ஒரு முழு தயாரிப்பை வடிவமைப்பதில் அந்த முறைகளைப் பயன்படுத்துவோம் நாம் ஒரு புதிய சாலிட்வொர்க்ஸ் ஆவணத்தைத் திறப்போம் அதேபோல் நாம் கூட்டுவரைபடமில் வேலை செய்வோம் சரி என்பதைக் கிளிக் செய்க இந்த ஒற்றை சிலிண்டர் இயந்திரத்தை உருவாக்க நான் ஏற்கனவே இந்த 6 பகுதிகளை தயார் செய்துள்ளேன் இவை அனைத்தையும் தேர்ந்தெடுப்போம் நான் அதை ஒன்றன்பின் ஒன்றாக வைக்கிறேன் இது க்ராங்க் தடி இது கிரான்க்ஷாஃப்ட் துடுப்பு உறை க்ராங்க் உறை பிஸ்டன் முள் மற்றும் பிஸ்டன் இந்த ஆறு பகுதி கூடியிருக்க வேண்டும் எனவே நாம் கற்றுக்கொண்டதைப் பொறுத்தவரை இதை சரிசெய்ய அறிவைப் பயன்படுத்துவோம் இந்த க்ராங்க் உறையைத் தேர்ந்தெடுத்து குறிப்புக்கு இதை நிலை செய்வோம் எனவே இந்த ஸ்லாட்டில் இந்த க்ராங்க் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்ளுணர்வாக புரிந்து கொள்ள முடியும் இதை சரிசெய்ய என்ன இணை முறை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் யூகிக்க முடியும் சரியான பதில் செறிவு உறவு இந்த பகுதி இந்த உருளை மேற்பரப்பு இந்த உறை சிலிண்டருடன் குவிந்திருக்க வேண்டும் மேலும் அதை இணைக்கும் சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இந்த கிரான்ஸ்காஃப்ட் கிராங்க் உறைடன் குவிந்திருக்கும் வகையில் இது கூடியிருக்கிறது இருப்பினும் இது பக்கவாட்டு திசையில் செல்ல முடியும் இதை சரிசெய்ய இந்த கிரான்க்ஷாஃப்டின் இந்த விளிம்பையும் கிராங்க் உறைகளின் இந்த குறிப்பிட்ட விளிம்பையும் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போக வேண்டும் இந்த மினி கருவிப்பட்டியில் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே இப்போது இது மிகவும் நிலை செய்யப்பட்டது மேலும் சுதந்திரத்தின் ஒரே அளவு சுழற்சியாகவே உள்ளது இப்போது ஒற்றை சிலிண்டர் எஞ்சினுக்கு ஒரு மறைப்பாக இந்த க்ராங்க் உறை மீது இந்த துடுப்பை நிலை செய்யலாம் இதற்காக நான் இந்த குறிப்பிட்ட விளிம்பையும் இந்த விளிம்பையும் தேர்வு செய்கிறேன் நான் அதை இணைத்துக்கொள்வேன் நீங்கள் சரி என்பதைக் கிளிக் செய்வீர்கள் எனவே இப்போது இது இந்த விளிம்பில் சீரமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இதை இணைத்து சரியை கிளிக் செய்யலாம் எனவே இப்போது இந்த துடுப்பு இந்த கிராங்க் உறைக்கு மேல் சுழற்றப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இதற்காக நான் இந்த விளிம்பையும் இந்த க்ராங்க் உறையின் இந்த விளிம்பையும் தேர்வு செய்கிறேன் அதை சரி என்று தேர்ந்தெடுப்பேன் இப்போது ஒற்றை சிலிண்டர் இயந்திரத்தின் இந்த 6 பகுதிகளும் குறிப்பிட்ட கூட்டு வரைபடம் உறவுகளுடன் ஒன்றுகூடி வருகின்றன முதலில் இந்த க்ராங்க் உறை எடுப்போம் உள்ளுணர்வின் மூலம் இந்த கிரான்ஸ்காஃப்ட் இந்த க்ராங்க் உறைக்குள் நிலை செய்யப்பட வேண்டும் என்பதைக் காணலாம் இந்த கிராங்க் இந்த தண்டு இந்த கிராங்க் உறைக்குள் நிலை செய்யப்படுவதற்கு என்ன தொடர்பு தேவை என்று நீங்கள் யூகிக்க முடியும் சரியான பதில் செறிவு உறவு நாம் துணையை சொடுக்கும் இந்த இரண்டு மேற்பரப்புகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அது தானாகவே இந்த செறிவான உறவை யூகித்து சரி என்பதைக் கிளிக் செய்யவும் இப்போது அது வெற்றிகரமாக ஸ்லாட்டில் நிலை செய்யப்பட்டுள்ளதைக் காணலாம் இருப்பினும் இது பக்கவாட்டு திசையில் செல்ல முடியும் இதை சரிசெய்ய நாம் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த குறிப்பிட்ட விளிம்பை இந்த கிராங்க் உறை விளிம்புடன் இணைக்க வேண்டும் நாம் அதை இணைத்துக்கொள்வோம் அதை பூட்டுவோம் எனவே இப்போது அது நன்றாக இருக்கிறது இதை நாம் காணலாம் இப்போது இந்த ஒற்றை சிலிண்டர் எஞ்சினுக்கு 6 வெவ்வேறு பாகங்கள் உள்ளன பகுதிகளுக்கு இடையிலான சரியான உறவை அனுமானித்து இதை ஒவ்வொன்றாக இணைப்போம் எனவே முதலில் இந்த க்ராங்க் உறை எடுப்போம் உள்ளுணர்வு மூலம் இந்த க்ராங்க் கிரான்க்ஷாஃப்ட் இந்த க்ராங்க் உறைக்கு பொருந்தும் என்று நாம் யூகிக்க முடியும் இந்த கிரான்க்ஷாஃப்டுக்கு இந்த க்ராங்க் உறைக்கும் என்ன தொடர்பு தேவை என்பதை நீங்கள் யூகிக்க முடியும் சரியான பதில் செறிவு உறவு நாம் துணையாகச் செல்லும் இந்த இரண்டு மேற்பரப்புகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் ஒன்றுக்கொன்று இந்த செறிவான உறவை வெற்றிகரமாக கண்டறிந்து நாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே இது ஒரு செறிவான உறவைக் கொண்டிருப்பதைக் காணலாம் இருப்பினும் இது பக்கவாட்டு திசையில் செல்ல முடியும் எனவே இதை சரிசெய்ய நாம் கிரான்ஸ்காஃப்ட் மற்றும் இந்த க்ராங்க் உறை ஆகியவற்றின் இரண்டு விளிம்புகளைத் தேர்ந்தெடுப்போம் அதை நாம் ஒன்றிணைப்போம் இந்த மினி கருவிப்பட்டியில் சரி என்பதைத் தேர்ந்தெடுப்போம் இப்போது இன்னும் இந்த கிரான்க்ஷாப்ட் பக்கவாட்டு திசையில் செல்ல இயல்வதை காணலாம் இதை சரிசெய்ய ஒன்றுக்கொன்று ஒத்துப்போவதற்கு இரண்டு விளிம்புகள் இந்த விளிம்பு மற்றும் இந்த குறிப்பிட்ட விளிம்பு ஆகியவற்றைத் தேர்ந்தெடுப்போம் எனவே இப்போது இது நன்றாக இருப்பதைக் காணலாம் இது ஒரு அளவிலான சுதந்திரத்தில் மட்டுமே சுழல்கிறது மேலும் இது பக்கவாட்டு திசையில் நகர முடியாது இப்போது இந்த கிரான்க்ஷாப்ட் மீது இந்த ஃபின் உறையை நிலை செய்வோம் மன்னிக்கவும் க்ராங்க் உறையை இதற்காக இந்த குறிப்பிட்ட விளிம்பையும் கிராங்க் உறைகளின் இந்த விளிம்பையும் தேர்ந்தெடுப்போம் அதை ஒன்றிணைப்போம் சரி என்பதைக் கிளிக் செய்க இது வெற்றிகரமாக இணைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது மற்ற திசைகளிலும் சுழலலாம் அல்லது நகரலாம் இதை நிலை செய்ய நான் இந்த விளிம்பையும் இந்த விளிம்பையும் ஒன்றிணை என்பதைத் தேர்ந்தெடுப்பேன் மேலும் இது வெற்றிகரமாக கிராங்க் உறை மீது சீரமைக்கிறது இப்போது மூன்று பாகங்கள் உள்ளன க்ராங்க் ராட் மற்றும் இந்த முள் மற்றும் மன்னிக்கவும் பிஸ்டன் எனவே இந்த கிரான்க்ஷாப்ட் உடன் இந்த கிராங்க் தடி இணைக்கப்பட வேண்டும் எனவே கிரான்க்ஷாப்ட் சுழலும்போது அது நகரும் எனவே இதற்காக இந்த கிராங்க் தடியின் இந்த குறிப்பிட்ட துளை இந்த கிரான்க்ஷாப்ட் உடன் ஒரு செறிவான உறவைக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்க முடியும் இந்த மேற்பரப்பையும் இந்த மேற்பரப்பையும் தேர்ந்தெடுத்து அதை செறிவூட்டுவோம் நீங்கள் அதை இங்கே காணலாம் இப்போது அதன் மேல் பிஸ்டனை இணைக்க இதற்காக பிஸ்டனைத் தேர்ந்தெடுப்போம்

இந்த பிஸ்டனில் கிராங்க் தடி இருப்பதால் இந்த மண்டலத்தில் நிலை செய்யப்பட வேண்டும் எனவே இதற்காக இந்த கிராங்க் தடியின் விளிம்பையும் இந்த பிஸ்டன் உள் பக்கத்தின் விளிம்பையும் தேர்ந்தெடுத்து அதை ஒன்றிணைப்போம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே இந்த பிஸ்டன் இதில் நிலை செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் இறுதியில் நாம் இந்த முள் செருக வேண்டும் இந்த முள் மேற்பரப்பு இந்த இடத்துடன் குவிந்திருக்க வேண்டும் நாம் இங்கே மேற்பரப்பைத் தேர்ந்தெடுப்போம் அது செறிவூட்டுகிறது இருப்பினும் இந்த முள் இந்த முள் பக்கவாட்டு திசையில் செல்லக்கூடும் சரிசெய்ய இந்த முள் இந்த மேற்பரப்பு இந்த பிஸ்டனின் உருளை மேற்பரப்பில் தொடுகோடு இருக்க வேண்டும் என்று மற்றொரு உறவை நாம் செய்ய வேண்டும் இந்த இரண்டையும் தேர்ந்தெடுப்போம் இது இணை திடமான வேலை இணை தானாகவே தொடுகோடு உறவைக் கண்டறிகிறது நாம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே அது சரிசெய்கிறது நல்லது எனவே இன்னும் இந்த துடுப்பு உறையில் இதை நிலைசெய்ய வேண்டும் இதற்காக இந்த பிஸ்டனுடன் இந்த துடுப்பு உறை குவிந்திருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்க முடியும் மேலும் நாம் துணையை கிளிக் செய்வோம் நாம் நேரடியாக செறிவான உறவைக் காண்போம் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது இந்த உறவு இந்த கூட்டு வரைபடம் மிகச் சிறப்பாக கூடியிருப்பதை இங்கே காணலாம் மேலும் இந்த இயந்திரம் நன்றாகவும் சரியாகவும் செயல்படுகிறது இந்த இயந்திரத்தை இயக்கத்தில் காண சாலிட்வொர்க்ஸ் இந்த உருவகப்படுத்துதலையும் கொண்டுள்ளது இதற்காக இந்த இயக்க ஆய்வுக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் இயக்கத்தில் உள்ள ஆய்வு கீழ் பலகத்தில் இந்த மோட்டார் விருப்பம் உள்ளது இந்த மோட்டரில் நாம் மோட்டாரைத் தேர்ந்தெடுப்போம் சுழற்ற வேண்டிய கூறுகளை இது கேட்கிறது அது இருந்தால் சாலிட்வொர்க்ஸ் இந்த மோட்டார் விருப்பத்தை இங்கே கொண்டுள்ளது இந்த மோட்டார் விருப்பத்தில் இது ஒரு மோட்டாரால் செயல்பட்டால் அதை சுழற்ற வேண்டிய ஒரு கூறு கேட்கிறது எனவே இந்த கிரான்ஸ்காஃப்ட் மோட்டார் மூலம் சுழற்றப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இதைத் தேர்ந்தெடுப்போம் நாம் விண்ணப்பிக்க வேண்டிய இந்த மோட்டருக்கு இந்த ஆர் இதை 50 ஆக்குவோம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் அமைப்புகள் இயக்க அமைப்புகளில் வினாடிக்கு 30 என பிரேம்களை உருவாக்குவோம் நீங்கள் சரி என்பதைக் கிளிக் செய்க இப்போது இங்கே கருவி அனிமேஷன் கருவிப்பட்டியில் அடிப்படை இயக்கத்தைத் தேர்ந்தெடுப்போம் நாம் துவங்குவோம் இந்த அனிமேஷன் நன்றாகவும் சரியாகவும் இயங்குவதை நீங்கள் காணலாம் இதன் கால அளவை நீங்கள் அதிகரிக்கலாம் தற்போது இது 5 வினாடிகள் மட்டுமே இந்த இயந்திரத்தின் இயக்கத்தை நீங்கள் காணலாம் ஒற்றை சிலிண்டர் மன்னிக்கவும் இப்போது இந்த பிஸ்டன் மற்றும் கிரான்ஸ்காஃப்ட் ஆகியவற்றின் இயக்கத்தை இந்த கிரான்ஸ்காஃப்ட் கிரான்கேஸ் மற்றும் துடுப்பு தொடர்பாக ஒற்றை சிலிண்டர் எஞ்சினில் காணலாம் இது நன்றாகவும் சரியாகவும் செயல்படுகிறது இந்த வகையான அனிமேஷனைச் சேமிக்க அனிமேஷனைச் சேமிப்போம் ஊடகத்தின் வடிவத்தில் நாம் பார்த்த இந்த அனிமேஷனை சேமிக்க இது அனுமதிக்கிறது எனவே இதைத் தேர்ந்தெடுப்போம் இதை எஞ்சின் என்று பெயரிடுவோம் சேமிப்போம் இது இந்த சுருக்க தரத்தை கேட்கிறது நாம் சரி செய்வோம் உருவகப்படுத்த நேரம் எடுக்கும் இப்போது உருவாக்கப்பட்ட கோப்பை இங்கே காணலாம் இதை நீங்கள் இங்கே செயல்படுத்தலாம் இந்த ஒற்றை சிலிண்டர் எஞ்சினுக்கு உருவாக்கப்பட்ட அனிமேஷன் இதுவாகும் எனவே இப்போது இது சாலிட்வொர்க்ஸ் அம்சங்களில் இயக்க ஆய்வு ஆகும் எனவே முடிவில் கத்தரிக்கோல் காற்று காற்றாலை மற்றும் டிராக்டர் போன்றவற்றில் நாம் ஆரம்பத்தில் பார்த்த பிரித்துப் பார்க்கும் பார்வையைப் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதைப் பார்க்க இந்த விருப்பம் வெடித்த பார்வை எங்களிடம் உள்ளது பிரித்துப் பார்க்கும் இந்த காட்சியைக் கிளிக் செய்வோம் இப்போது இந்த பிரித்துப் பார்க்கும் பார்வைக்கு ஒரு பலகம் உள்ளது மேலும் பிரித்துப் பார்க்கும் பார்வைக்கான அமைப்புகள் இவை இதற்காக ஒரு பகுதியையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மூன்று அச்சுகளை அளிக்கிறது இது இந்த பகுதியை மூன்று திசைகளில் நகர்த்த அனுமதிக்கிறது

எனவே இந்த Z திசையைத் தேர்ந்தெடுப்போம் இந்த உறை இந்த பின்தங்கிய திசையில் நகர்த்துவோம்

இப்போது இந்த முள் X திசையில் வெளியே எடுத்து இந்த பிஸ்டனை மேலே நகர்த்துவோம் பிஸ்டனில் ZY மற்றும் Z என இரு வழி இயக்கத்தின் கூடுதல் இயக்கத்தையும் நாம் நகர்த்தலாம் இந்த கிராங்க் கம்பியை அதிலிருந்து வெளியே எடுப்போம் X நேர்மறை X திசையில் இந்த கிரான்ஸ்காஃப்ட் மற்றும் எதிர்மறை Y இல் இந்த கிராங்க் கேசிங் இந்த ஒற்றை சிலிண்டர் பிஸ்டன் கூட்டு வரைபடம்க்கான பிரித்துப் பார்க்கும் காட்சியை இது நிறைவு செய்கிறது சரி என்பதைக் கிளிக் செய்தவுடன் பிரித்துப் பார்க்கும் பார்வை முடிகிறது இந்த பிரித்துப் பார்க்கும் காட்சியை உயிரூட்ட நாம் இந்த கூட்டு வரைபடம்க்கு செல்ல வேண்டும் கூட்டு வரைபடம் மீது கிளிக் செய்வோம் மேலும் அனிமேட் சரிவைத் தேர்ந்தெடுப்போம் நாம் அதை பிரித்து பார்த்தால் அது வழியில் சேர்ந்துவிடும் எனவே இந்த அனிமேஷனுக்கான கருவிப்பட்டி இங்கே நாம் அதை விரைவுபடுத்தலாம் அல்லது மெதுவாக வர செய்யலாம் இதேபோல் அது சேர்ந்தவுடல் அதைப்பிரித்து அனிமேட் பிரித்து காட்டு எனவும் உயிரூட்டலாம் இந்த இயக்க ஆய்வில் நாம் செய்ததைப் போலவே இந்த திரைப்படத்தையும் ஒரு ஊடகமாக சேமிக்க முடியும் அனிமேஷனைச் சேமி என்பதைத் தேர்ந்தெடுப்போம் கோப்பு பெயராக பிரித்து பார்த்தலைத் தேர்ந்தெடுப்போம் அதை சரி என்று குறிப்போம் நாம் மீண்டும் கிராபிக்ஸ் உருவகப்படுத்துவோம் மேலும் கோப்பை இங்கே காணலாம் இது பிரிக்கும் இந்த அனிமேஷனை நீங்கள் நன்றாகக் காணலாம்

முடிவில் தயாரிப்பு வடிவமைப்பிற்கான தயாரிப்புக்கு வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ப்பதற்குத் தேவையான அடிப்படை வகையான இணைகளைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் கடைசியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த கூட்டு வரைபடங்களை சேமிப்பதாகும்

எனவே நாம் இந்த கோப்புக்குச் சென்று அதை சேமிப்பதைக் குறிப்போம் இந்த சில கோப்பு பெயரை நம்மிடம் கேட்க்கும் அதை f 1 எனக் குறிப்போம் மேலும் இது நம்மை asm ஆக சேமிக்கிறது asm கோப்பு இந்த கூட்டு வரைபடமின் நிலை நாம் அதை மீண்டும் சரிபார்க்கலாம் இதை மூடுவோம் இந்த f 1 ஐ சேமித்த அந்த asm கோப்பை திறப்போம் சரி என்பதைக் கிளிக் செய்வோம் எனவே இப்போது நாம் முன்னர் செய்த செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவை ஒரு நிலையாக சேமிக்கப்படுகின்றன எல்லாவற்றையும் முன்பு போலவே காணலாம் எனவே நாம் அதை வேறு எந்த கணினியிலும் இயக்கலாம் அல்லது அதை ஒருவருக்கோ அல்லது சில தொழில் நிறுவனத்துக்கோ கடன் கொடுக்கலாம் இங்கே இந்த அனிமேஷனின் முடிவு இந்த கூட்டு வரைபடம் செயல்முறை மற்றும் அவற்றின் அனிமேஷன் மற்றும் இயக்க ஆய்வு முடிவுக்கு வருகிறது இந்த கூட்டு வரைபடம் மற்றும் இயக்க ஆய்வுக்கு இது மிகவும் அடிப்படை அறிமுகமாகும்